பொறியியல் கணிதம் II பற்றிய விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் எனவே இது ஃபோரியர் கொசைன் மற்றும் சைன் உருமாற்றம் பற்றிய விரிவுரை எண் 43 ஆகும் எனவே இந்த மாற்றங்கள் என்ன என்பதை இன்று நாம் விவாதிப்போம் ஒன்று சைன் உருமாற்றமாகவும் மற்றொன்று ஃபோரியர் கொசைன் உருமாற்றமாகவும் இருக்கும் பின்னர் இந்த மாற்றங்களின் பண்புகளைப் பற்றி விவாதிப்போம் ஃபோரியர் கொசைன் தொகையிடலை எடுத்துக்கொள்வோம் முந்தைய விரிவுரையில் நாம் ஏற்கனவே விவாதித்தோம் அவை 00fucos ∝u du cos∝x d∝ என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதை நாம் முன்பு Aα ஐ தொகையிடல் 0Acos ∝x dx என குறிப்பிட்டோம் இப்போது Aα ஐ ஃபோரியர் கொசைன் பிரதிநிதித்துவத்தில் பிரதியிட வேண்டும் இறுதியாக நாம் தொகையிடல் குவிவினை எடுத்துக்கொள்வோம் இது f க்கு சமமாக இருக்கும் இதனை முந்தைய விரிவுரையில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டது இப்போது நாம் என்ன செய்கிறோம் நாம் 2 ஐ 2 மற்றும் 2 என்று பிரித்து எழுதலாம் பின்னர் இந்த பகுதி2 மற்றும் Aα இன் பகுதி fc∝ 20fucos ∝u du ஐ என்று குறிப்பிடலாம் இந்த பகுதிக்கு நாம் ஒரு புதிய பெயரை வழங்கியுள்ளோம் அதாவது கொசைன் fc என்று அழைக்கப்படுகிறது இங்கு c என்பது கொசைனைக் குறிக்கிறது மற்றும் சார்பு α ஐ fc∝ என அழைக்கிறோம் பின்னர் நம்மிடம் cos αx dα உள்ளது எனவே புதிய குறியீட்டுடன் ஃபோரியர் கொசைன் தொகையிடல் fc∝ வரையறுக்கப்படுகிறது f என்பது 2 க்கு சமம் மற்றும் தொகையிடல் சார்பு fc∝ மூலம் நாம் இந்த தொகையிடலை அறிமுகப்படுத்தலாம் ஏனெனில் f இன் சார்பை ஒரு புதிய சார்பு α க்கு மாற்றுகிறது எனவே u என்பது அங்கு இல்லை ஏனெனில் ஏற்கனவே தொகையிடப்பட்டுள்ளது மற்றும் நம்மிடம் ஒரு புதிய சார்பு α உடன் உள்ளது எனவே இவை F இன் ஃபோரியர் கொசைன் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் நாம் 0 முதல் பற்றி பேசுவதால் ஃபோரியர் கொசைன் மாற்றம் 0 முதல் வரை இருக்கும் பொதுவாக ஃபோரியர் மற்றும் c இன் கொசைன் என்ற குறியீட்டைப் பயன்படுத்துகிறோம் f இன் வரையறை 20fucos αu du ஆக இருக்கும் அதனால் நாம் இந்த வகையான செயலியைப் பயன்படுத்துகிறோம் அல்லது ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தைப் பெறுவதற்கான குறியீட்டை எடுத்துக்கொள்ளலாம் இதேபோல் இந்த உறுப்பு ஃபோரியர் கொசைன் உருமாற்றம் சார்பு α ஐ கொண்டுள்ளது பின்னர் நாம் அசல் சார்பிற்க்கு திரும்ப போகிறோம் எனவே இந்த சூத்திரத்தை பயன்படுத்தப்படலாம் இது தலைகீழ் ஃபோரியர் கொசைன் மாற்றம் fc∝ என்று அழைக்கப்படுகிறது இந்த குறியீட்டை Fc 1 எனக் குறிப்பிடலாம் இந்த தொப்பி குறி தொகையிடலை குறிக்கப் பயன்படுகிறது இது சார்பு α ஐ கொண்டுள்ளதால் அதற்கு fc∝ என பெயரிடுகிறோம் பின்னர் இரண்டாவது தொகையிடலில் சார்பு α ஐ கொண்டு தொகையிடப்படுகிறது இதனை cos αx உடன் பெருக்க நாம் f என்ற சார்பினைப் பெறுகிறோம் இதனை தலைகீழ் ஃபோரியர் கொசைன் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் ஃபோரியர் சைன் உருமாற்றத்தையும் நாம் வரையறுக்கலாம் அது ஃபோரியர் சைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்திலிருந்து பெறப்படும் உதாரணமாக ஃபோரியர் சைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தை வரையறுக்கலாம் மீண்டும் நாம் இதேபோன்ற உறுப்பைக் கொண்டுள்ளதால் இப்பகுதியை fs∝ என்று அழைக்கப்படுகிறது பின்னர் ஃபோரியர் சைன் மாற்றத்தையும் தலைகீழ் ஃபோரியர் சைன் உருமாற்றத்தையும் வரையறுக்கலாம் போரியர் சைன் மாற்றம் இந்த தொகையிடலால் வழங்கப்படுகிறது நம்மிடம் cos αu க்கு பதிலாக sin αu உள்ளது இப்போது f ஐ திரும்ப பெறுகிறோம் இந்த ஃபோரியர் சைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தை மீண்டும் பயன்படுத்தப் போகிறோம் இதனை sin αx dα உடன் பெருக்கி தொகையிட fs∝ ஐ பெறுகிறோம் நாம் f என்ற சார்பினை திரும்பப் பெறுகிறோம் எனவே இது தலைகீழ் ஃபோரியர் சைன் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது முதல் ஒன்றை நாம் ஃபோரியர் சைன் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது சைன் மாற்றதிற்கான குறியீடானது Fs ஆகும் இதிலிருந்து தலைகீழ் ஃபோரியர் சைன் தொகையிடல் மாற்றம் பெறப்படுகிறது இங்கே நாம் Fs 1 என்ற குறியீட்டைப் பயன்படுத்துவோம் எனவே ஃபோரியர் சைன் மற்றும் கொசைன் மாற்றத்தின் சில முக்கியமான பண்புகளை விவாதிப்போம் முதலாவது நேரியல் பண்பு அவை ஃபோரியர் உருமாற்றம் உட்பட அனைத்து தொகையிடல் மாற்றங்களுக்கும் மிகவும் பொதுவான பண்பாகும் அதைப்பற்றி பின்பு பார்ப்போம் பின்னர் லாப்லாஸ் மாற்றத்தை பார்ப்போம் எனவே f மற்றும் g துண்டுவாரி தொடர்ச்சியாகவும் முற்றிலும் தொகையிட கூடியதாகவும் இருக்கும் எனவே அத்தகைய மாற்றங்கள் இருப்பதற்கான அனைத்து நிபந்தனைகளும் தேவைப்படுகின்றன பின்னர் a மற்றும் b மாறிலிகளுக்கு முடிவு உள்ளது நேரியல் கலவையான af bg மீது நாம் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தைப் பயன்படுத்தினால் அது a முறை ஃபோரியர் கொசைன் மாற்றம் f மற்றும் b முறை ஃபோரியர் கொசைன் மாற்றம் g ஆக இருக்கும் அதாவது af bg ஆகும் நாம் af bg மீது ஃபோரியர் சைன் உருமாற்றத்தைப் பயன்படுத்தினால் இதன் விளைவு a முறை ஃபோரியர் சைன் மாற்றம் f மற்றும் b முறை ஃபோரியர் சைன் மாற்றம் g க்கு சமமாக இருக்கும் இந்த முடிவை af bg வரையறைக்குள் செருகுவதன் மூலம் எளிதாகப் பெற முடியும் மேலும் இது ஒரு தொகையிடல் மற்றும் நேரியல் பண்பு என்று நமக்குத் தெரியும் எனவே தொகையிடல் மாற்றங்கள் அனைத்தும் நேரியல் பண்புகளைக் கொண்டுள்ளன மற்றொன்று மிக முக்கியமான ஒன்று பகுதி வகைக்கெழுச் சமன்பாடுகள் அல்லது வேறு வகையான வகைக்கெழுச் சமன்பாடுகள் மற்றும் வகைக்கெழுக்களைத் தீர்ப்பதற்கு வகையிடல் தேற்றம் பயன்படுத்தப்படும் f என்பது தொடர்ச்சியாகவும் முற்றிலும் தொகையிட கூடியதாகவும் இருந்தால் 0 முதல் வரையிலான ஒவ்வொரு முடிவிலி இடைவெளியிலும் f என்பது துண்டுவாரி தொடர்ச்சியாக இருக்கும் என்று கருதுகிறோம் f ஐ க்கு நீட்டிக்கும்போது 0 க்கு செல்கிறது f இன் மற்றொரு பண்பு x ஆனது ஐ நெருங்கும்போது 0 க்கு செல்கிறது நாம் நல்ல முடிவை பெறுகிறோம் f இன் வகையிடல் ஃபோரியர் கொசைன் மாற்றமானது ஃபோரியர் சைன் மாற்றம் α க்கு சமமாக இருக்கும் பின்னர் 2 மற்றொரு காரணியாகும் மற்றும் நம்மிடம் f உள்ளது எனவே வகைக்கெழு சமன்பாட்டைத் தீர்க்க f என்ற வகையிடல் பண்பு இதுவாகும் இடது புறத்தில் வகையிடல் உள்ளது மற்றும் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்திற்கு வகையிடல் காணும்போது வலது புறம் வகையிடல் அற்றதாகிறது மற்றும் துல்லியமாக வகைக்கெழு சமன்பாட்டைத் தீர்க்க உதவுகிறது உதாரணமாக ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை எடுத்துக் கொள்ளும்போது வகைக்கெழு சமன்பாட்டில் நாம் வகையிடல் உறுப்பிலிருந்து விடுபடுகிறோம் இப்படித்தான் நாம் வகைக்கெழு சமன்பாட்டைத் தீர்க்க ஃபோரியர் கொசைன் அல்லது ஃபோரியர் சைன் உருமாற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் இதேபோல் f இன் வகைக்கெழுவில் ஃபோரியர் சைன் உருமாற்றத்தைப் பயன்படுத்தும்போது சார்பு f இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை −α மடங்கு பெறுகிறோம் இதை நாம் வரையறை மூலம் எளிதாக நிரூபிக்க முடியும் எனவே ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தினை எடுத்துக்காட்டாக வரையறையின்படி f ' ஐ நாம் f cos αx dx என்று எழுதலாம் பின்னர் பகுதி தொகையிடலை பயன்படுத்தி நாம் விரும்பிய முடிவைப் பெறுவோம் எனவே இதை பகுதி தொகையிடலாக பயன்படுத்த நமக்கு என்ன கிடைக்கும் நம்மிடம் f cos αx மற்றும் எல்லைகள் உள்ளன cos αx ஐ வகையிட sinαx ஆக இருக்கும் மற்றும் சூத்திரத்தில் ஏற்கனவே ஒரு எதிர்மறை உள்ளது எனவே நாம் பெறுவது நேர்மறை குறியாகும் வகைக்கெழுவின் விளைவாக α என்பது முடிவாக இருக்கலாம் பின்னர் f இன் தொகையிடல் f ஆகும் எனவே தொகையிடலை பயன்படுத்திய பிறகு மேல் எல்லையையும் கீழ் எல்லையையும் fcos αx இல் மாற்றலாம் நாம் ஏற்கனவே இதைப் பற்றி விவாதித்தோம் f ல் x ஆனது ஐ நெருங்கும்போது மேல் பகுதியின் மதிப்பு 0 க்கு செல்கிறது மற்றும் x ஆனது ஐ நெருங்கும்போது கீழ் பகுதியானது 0 க்கு செல்லும் போது f ஐ பெறுகிறோம் ஃபோரியர் சைன் உருமாற்றத்தின் இரண்டாவது வரையறையைப் பயன்படுத்தி நாம் என்ன பெறுவோம் முதலாவது வரையறைப்படி 0 ஐ பிரதியிடும் போது எதிர்மறை குறியுடன் f கிடைக்கும் இரண்டாவது α காரணி 2 உடன் சைன் உருமாற்றம் வரையறைப்படி இது ஃபோரியர் சைன் உருமாற்றம் f ஆகும் இதேபோல் ஃபோரியர் சைன் உருமாற்றத்தின் மற்ற முடிவை பகுதி தொகையிடல் மூலம் பெறலாம் நாம் அந்தப் பகுதியை இங்கே விட்டுவிடுகிறோம் எனவே இவை ஃபோரியர் சைன் உருமாற்றத்திற்குப் பயன்படுத்தக்கூடிய படிகள் ஆகும் மேலே உள்ள முடிவை இரண்டாவது வரிசை வகைக்கெழுகளுக்கு எளிதாக நீட்டிக்க முடியும் அதாவது ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தில் இரண்டாவது வகைக்கெழுவை பயன்படுத்தினால் f இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்துடன் −α2 ஐப் பெறலாம் இங்கு கூடுதல் உறுப்பு 2 f ' உள்ளது ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை f " மீது பயன்படுத்தும்போது அதே உறுப்பை மீண்டும் பெறுகிறோம் பின்னர் நாம் வலது பக்கத்தைப் பெறுகிறோம் அது வகைக்கெழு அற்றதாக இருக்க வேண்டும் நம்மிடம் ஃபோரியர் கொசைன் மாற்றம் மட்டுமே உள்ளது ஆனால் வகைக்கெழு இல்லை வகைக்கெழு x 0 என்ற ஒரு புள்ளியில் மட்டுமே இருக்கிறது இதேபோல் ஃபோரியர் சைன் உருமாற்றத்திற்கு 2α f0 2Fsfx என்ற சூத்திரத்தைப் பெறுகிறோம் எனவே ஃபோரியர் கொசைன் அல்லது ஃபோரியர் சைன் உருமாற்றத்தை நிரூபிக்க நாம் என்ன அனுமானங்களைப் பயன்படுத்தினோம் அவை இங்கே நீட்டிக்கப்பட்டுள்ளன அதாவது f இன் தொடர்ச்சி மற்றும் f ' f " இன் துண்டுத் தொடர்ச்சியை எடுத்துக்கொள்வோம் இந்த முடிவுகளைப் பெற f மற்றும் f இன் x ஆனது நெருங்கும்போது 0 க்கு அருகில் செல்கிறது என்று எடுத்துக்கொண்டோம் ஆனால் இத்தகைய அனுமானங்கள் மிகவும் வெளிப்படையானவை அவை வகைக்கெழு சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்கான பயன்பாடுகள் என்பதைக் காணலாம் இந்த இணைப்பு பர்சேவல் Parseval's ன் முற்றொருமை என்று அழைக்கப்படும் எனவே ஃபோரியர் சைன் மற்றும் கொசைன் மாற்றம் இருந்தால் நமக்கு பின்வரும் முற்றொருமைகள் உள்ளன எனவே ஃபோரியர் கொசைன் மாற்றம் மற்றும் ஃபோரியர் சைன் மாற்றத்தின் சார்பினை f மற்றும் g என்ற இரண்டு சார்புகளை எடுத்துக்கொள்வோம் எனவே f மற்றும் g போன்ற உருமாற்றங்கள் இருப்பதற்கான அனைத்து பண்புகளையும் கொண்டுள்ளது இங்கே இரண்டு உருமாற்றங்களின் பெருக்கலை 0 முதல் வரை α ஐ பொறுத்து தொகையிட அதன் முடிவு f g ஐ 0 முதல் வரை x ஐ பொறுத்து தொகையிடுவதற்க்கு சமமாக இருக்கும் அதைத்தான் நாம் பர்சேவல் Parseval's ன் முற்றொருமை என்று அழைக்கிறோம் நாம் f g என எடுத்துக் கொண்டால் மற்றொரு முற்றொருமை பெறுவோம் ஏனென்றால் அது பெருக்கலாகவும் மற்றும் வலது புறமும் அதே சார்பின் பெருக்கலாகவும் இருக்கும் அதனால் நமக்கு கிடைக்கிறது இதன் அடிப்படையில் அதே முற்றொருமையாகும் சைன் உருமாற்றத்திற்கும் இதே போன்ற முடிவை பெறுகிறோம் எனவே சைன் உருமாற்றங்களின் பெருக்கல் α பொறுத்து தொகையிடும்போது f மற்றும் g இன் பெருக்கலுக்குக் சமமான முடிவை 0 முதல் வரை x பொறுத்து மீண்டும் தொகையிடுகிறோம் இந்த முடிவைப் போலவே ஃபோரியர் சைன் உருமாற்றத்திற்கும் நாம் எழுதலாம் இந்த பர்சேவல் Parseval's ன் முற்றொருமைகளின் நிரூபணத்தை எளிதாகச் செய்ய முடியும் எனவே நாம் முற்றொருமை 0fxgxdx ன் வலது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம் மேலும் g இன் தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தின் வரையறையைப் பயன்படுத்தலாம் எனவே இது 2 ஆகும் நம்மிடம் gccos ∝x உள்ளது எனவே இதைத்தான் நாம் கொசைன் உருமாற்றத்திற்கு செய்கிறோம் பின்னர் சைன் மற்றும் பிற இரண்டு அசமன்படித்தான சமன்பாட்டிற்கு எளிதாக நீட்டிக்கப்படலாம் g இன் தலைகீழ் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை 2 உடன் எடுத்துக்கொள்வோம் பின்னர் நாம் தொகையிடல் வரிசையை மாற்றிக்கொள்ளலாம் இந்த இரட்டை தொகையிடலில் தொகையிடல் வரிசையை மாற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும் இப்போது இங்கே gc dα dx உள்ளது அதனை மாற்றி x ஐ பொறுத்து உள் தொகையிடலாம் f மற்றும் cos αx gc ஆனது x அற்றதாக இருக்க வேண்டும் இதை இந்த உள் தொகையிடலிலிருந்து எழுதினோம் இப்போது நாம் உற்று நோக்கினால் f cos αx dx என்பது f இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றம் ஆகும் இதை நாம் fc ஆல் குறிப்பிடலாம் பின்னர் ஏற்கனவே gc மற்றும் dα உள்ளது இந்த முற்றொருமையை நாம் இவ்வாறு நிரூபித்துள்ளோம் எனவே கொசைன் உருமாற்றத்திற்கான முற்றொருமையை நிரூபிக்க அதே படிகளைப் பயன்படுத்தலாம் அல்லது சைன் மாற்றத்திற்கு பர்சேவல் Parseval's ன் முற்றொருமையை பயன்படுத்தலாம் நாம் சில எடுத்துக்காட்டு கணக்குகளை செய்வோம் முதல் கணக்கு e−x x 0 என்ற சார்பிற்க்கு ஃபோரியர் சைன் உருமாற்றத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் ஃபோரியர் சைன் உருமாற்றம் கிடைத்தவுடன் தொகையிடல்0x sinmx1x2dx இன் மதிப்பை காண வேண்டும் எனவே ஃபோரியர் சைன் உருமாற்றத்திலிருந்து தொடங்கலாம் எனவே ஃபோரியர் சைன் உருமாற்றத்தின் வரையறையின்படி 0e x sin∝x dx என்று நமக்குத் தெரியும் இந்த தொகையிடலை I என குறிப்பிடுவோம் முதலில் நாம் I ஐ தீர்க்கலாம் பின்னர் காரணி 2 மூலம் பெருக்கி e−x இன் ஃபோரியர் சைன் உருமாற்றத்தைப் பெறலாம் எனவே இந்த தொகையிடலை 0e x sin∝x dx ஆக எடுத்துக்கொண்டு பகுதி தொகையிடலை பயன்படுத்தி பெற முடியும் இங்கே e−x ஐ தொகையிட கிடைப்பது −e−x ஆகும் பின்னர் sin αx அப்படியே உள்ளது மற்றும் நாம் எல்லை 0 முதல் வரை எடுத்துக்கொண்டு e−x தொகையிட போகிறோம் அவ்வாறு தொகையிட இரு எதிர்மறை குறி சேர்ந்து நேர்மறை குறியாக மாறும் பிறகு sin αx வகையிட நமக்கு cos αx உடன் உறுப்பு α கிடைக்கும் இப்போது முதல் பகுதியை கருத்தில் கொண்டு x ஆனது க்கு செல்லும் போது e−x ன் மதிப்பு 0 ஆகும் மற்றும் x ஆனது 0 க்கு செல்லும் போது sin 0 ன் மதிப்பு 0 ஆக இருக்கும் முதல் உறுப்பு மறைந்துவிடும் மற்றும் இரண்டாவது உறுப்பிலிருந்து 0e x cos∝x dx ஐ கொண்டுள்ளோம் இதை பகுதி தொகையிடலை பயன்படுத்தி −e−x மற்றும் cos αx கொண்டு அதே முடிவை பெறலாம் இறுதியாக α 1 − αI ஐ பெறலாம் இது I ன் முடிவாகும் எனவே நாம் I ஐ மறுபக்கத்திற்கு கொண்டு வரலாம் இறுதியாக I ஐ 12 என்று முடிவு செய்யலாம் தொகையிடல் செய்த பிறகு காரணி2 ஐப் பெருக்குவதன் மூலம் e−x இன் ஃபோரியர் சைன் உருமாற்றத்தை நாம் எழுதலாம் பின்னர் 12 ஐ பெறலாம் எனவே முதல் பகுதி சார்பு e−x ன் ஃபோரியர் சைன் மாற்றத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டாவது நாம் தொகையிடலை மதிப்பீடு செய்யலாம் மேலும் இதை தொடரலாம் நாம் மதிப்பீடு செய்த ஃபோரியர் சைன் மாற்றம் உள்ளது இப்போது நாம் தலைகீழ் ஃபோரியர் மாற்றத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது எப்போதும் தொகையிடல்களை மதிப்பீடு செய்வதற்கான வழி மற்றும் தலைகீழ் மாற்றம் e−x என்று கூறலாம் ஏனெனில் சார்பானது ஃபோரியர் சைன் உருமாற்றத்தைப் பெறப் பயன்படுத்தப்பட்டது இப்போது நாம் தலைகீழ் சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே ஃபோரியர் சைன் மாற்றம் α ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் sinαx மற்றும் dα ஐ கொண்டுள்ளோம் இந்த 2 மற்றும் 0 முதல் வரை உள்ளன நம்மிடம் fs என்பது 12 காரணி 2 உடன் உள்ளன ஆனால் ஏற்கனவே 2 உள்ளது அதனால் அது 2 ஆகவும் fs க்கு உறுப்பு 12 உள்ளன பின்னர் sin αx மற்றும் dα உறுப்பு உள்ளது எனவே நாம் தொகையிடல் 0x sinmx1x2dx ஐ மதிப்பீடு செய்ய விரும்புகிறோம் நாம் இங்கு உற்று நோக்கினால் இது இந்த தொகையிடலுடன் பொருந்துகிறது இந்த தொகையிடல் x1x2dx ஆகும் இங்கே 12d∝ மற்றும் சைன் உறுப்பு உள்ளது x அங்கு இருக்க வேண்டும் எனவே இங்கே x உள்ளது எனவே x க்கு நாம் α மற்றும் m ஐ பயன்படுத்துகிறோம் இப்போது தொகையிடலை மாற்றம் செய்தால் x க்கு பதிலாக α ஐ மாற்ற வேண்டும் ஆனால் இந்த x ஐ வேறு சில எண் m ஆல் மாற்ற வேண்டும் இந்த x ஐயும் நிச்சயமாக m ஆல் மாற்றலாம் பின்னர் இங்கேயும் α தோன்றும் இதை x ஐ m ஆகவும் α ஐ x ஆகவும் மாற்ற என்ன கிடைக்கும் நமது வலது புறம் x1x2 மற்றும் சைன் இருக்கும் பிறகு α ஐ x ஆகவும் x ஐ m ஆகவும் மாறும் அதனால் நமக்கு sin mx கிடைக்கும் நாம் dx ஐ கொண்டுள்ளோம் ஏனெனில் α ஆனது x ஆகவும் உள்ளது வலது புறத்திலுள்ள 2 மறுபுறம் செல்லும்போது 2 ஆக மாறுகிறது மற்றும் e−m அங்கு உள்ளன எனவே தொகையிடல் 0x sinmx1x2dx இன் மதிப்பு 2 e−m க்கு சமமாக இருக்கும் ஃபோரியர் உருமாற்றத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றொரு கணக்கில் e x2 இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு சார்பு e x2ஆகும் எனவே ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தின் வரையறையின்படி அது f cos αu என்று நமக்குத் தெரியும் எனவே இந்த f இப்போது e u2 இங்கு cos αu மற்றும் du உள்ளது எனவே இதை பகுதி தொகையிடல்களால் கணக்கிடுவது கடினமாக இருக்கும் ஏனெனில் e u2 வகையிடுவது அல்லது தொகையிடுவது எளிதல்ல மற்றும் முந்தைய உதாரணத்தில் நாம் பின்பற்றிய இதே போன்ற படிகளைக் கொண்டுள்ளது இங்கு e−u உள்ளது இப்போது நம்மிடம் e u2 உள்ளது எனவே நாம் பயன்படுத்தக்கூடிய மற்றொரு தந்திரம் உள்ளது இந்த தொகையிடலை I என குறிப்பிடுவதன் மூலம் இதை I ஐ பொறுத்து வகையிடலாம் எனவே தொகையிடல் I ஐ α வைப் பொறுத்து வகையிடும்போது என்ன நடக்கும் ஏனென்றால் இங்கே cos αu ஐ வகையிட −sin αu ஆகிவிடும் பிறகு u மற்றும் du அங்கே தோன்றும் இப்போது புதிய தொகையிடல் மூலம் நாம் எளிதாகச் தொகையிடலாம் ஏனெனில் இது u உடன் e u2உடன் இணைக்கப்படும் இதனால் நாம் e u2 ஐ பகுதி தொகையிடல் மூலம் எளிதாக தொகையிட முடியும் பின்னர் dId∝ க்கு சமமான 12 உள்ளது ஏனெனில் நாம் e u2u ஐ தொகையிடும்பொழுது பெறுகிறோம் எனவே அடிப்படையில் நமக்கு அங்கு 2u தேவை பிறகு நாம் 12 ஐ வெளியில் வைத்துக் கொள்ளலாம் அது e u22u இன் தொகையிடலாகும் பின்னர் sin αu அப்படியே இருக்கும் மற்றும் இரண்டாவது நிலையில் சைன் ஆனது cos αu ஆக மாறும் இதிலிருந்து α வை கொண்டுள்ளோம் அதனால் e u2ஏற்கனவே உள்ளது இது பகுதி தொகையிடலின் முடிவாகும் இப்போது முதல் உறுப்பைப் பார்க்கும்போது u ஆனது 0 ஆக இருக்கும்போது sin αu என்பது 0 ஆகிவிடும் மேலும் u என்பது ஆக இருக்கும்போது e u2 ஆனது 0 ஆகும் இதிலிருந்து நாம் பெறுவது ∝2 இவையே நாம் I ல் தொடங்கிய தொகையிடலாகும் இங்கே வகைக்கெழு சமன்பாடு dId∝ ∝2I உள்ளது இதனை தீர்க்க Ic e 24 ஐ கொடுக்கிறது இப்போது கேள்வி என்னவென்றால் தொகையிடலில் தன்னிச்சையான மாறிலி என்றால் என்ன ஆனால் I என்பது 0 இல் 0e u2 cos∝u du என்பதை நினைவுகூர்வோம் I என்பது சார்பு α ஆகும் எனவே நாம் I ல் α ன் மதிப்பு 0 என தொகையிடல் 0e u2 cos0 du ல் பிரதியிட cos 0 ன் மதிப்பு 1 ஆகும் பின்னர் நாம் இந்த தொகையிடலை நன்கு அறிவோம் தொகையிடலின் மதிப்பு 2 இங்கு நாம் I ஐ 2ஆக பயன்படுத்தலாம் எனவே c க்கு 2 ஐ பிரதியிட தொகையிடல் 2 e 24 பெறுகிறோம் இந்த சமன்பாட்டின் மூலம் விரும்பிய ஃபோரியர் மாற்றம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே I ன் மதிப்பு 2 e 24 ஐ பிரதியிட நாம் ஃபோரியர் கொசைன் உருமாற்றம் e x2 ஐ பெறுகிறோம் எனவே நம்மிடம் மற்றொரு உதாரணம் உள்ளது இதுவே விரிவுரையின் கடைசி உதாரணம் ஆகும் பர்சேவல் Parseval's ன் முற்றொருமையைப் பயன்படுத்தி 0dta2t2b2t22abab என நிரூபிப்போம் எனவே நாம் fe−ax மற்றும் g e−bx என்ற இரண்டு சார்புகளை எடுத்துக்கொள்வோம் e−x இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை கணக்கிடுவதற்கு இதே போன்ற உதாரணத்தை நாம் செய்துள்ளோம் இதே போன்ற படிகளைப் பின்பற்றி f இன் கொசைன் மாற்றம் 20e ax cosax dx என்ற சூத்திரத்தின் மூலம் பெறப்படுகிறது பின்னர் பகுதி தொகையிடலின் மூலம் 2aa22 ஐ பெறுகிறோம் இதேபோல் நாம் g க்காக செய்ய முடியும் ஏனென்றால் இங்குள்ள ஒரே வித்தியாசம் a க்கு பதிலாக நமக்கு b உள்ளது எனவே g இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை 2bb22 ஆக பெறலாம் இந்த இரண்டு ஃபோரியர் கொசைன் உருமாற்றங்கள் f மற்றும் g க்கு பர்சேவல் Parseval's ன் முற்றொருமையைப் பயன்படுத்தலாம் 0 முதல் வரை தொகையிடும்போது பர்சேவல் Parseval's ன் முற்றொருமை ஃபோரியர் கொசைன் உருமாற்றங்களின் பெருக்கல் என்பதை நினைவு கூர்வோம் இரண்டு சார்புகளையும் பெருக்கி 0 முதல் வரை தொகையிடும்போது மதிப்பானது தொகையிடலுக்கு சமமாகும் எனவே நம்மிடம் இந்தத் தகவல் உள்ளது இப்போது f இன் ஃபோரியர் கொசைன் மாற்றம் மற்றும் g இன் ஃபோரியர் கொசைன் மாற்றத்தின் மதிப்பை பிரதியிட வலது பக்கத்தைப் பெறலாம் ஏனெனில் சார்பு e−ax மற்றும் e−bx ஆகும் எனவே அவற்றை சேர்த்து எளிதாக தொகையிட முடியும் e abxன் தொகையிடலின் மதிப்பு e abxab ஐக் கொடுக்கும் பிறகு எல்லை 0 மற்றும் வரை உள்ளன எனவே x ஐ என மாற்றுவதன் மூலம் e abx ன் மதிப்பு 0 க்குச் செல்லும் பின்னர் x ஐ 0 என மாற்றுவதன் மூலம் 1ab கிடைக்கும் x ன் மதிப்பை பிரதியிட 0 ஆகவும் பின்னர் இடதுபுறத்தில் இருக்கும் காரணி 2ab ஆனது 2ab மாறும் இதிலிருந்து எல்லையை பிரதியிட நாம் பெறுவது 1ab ஆகும் இதே வழியில் பர்சேவல் Parseval's ன் முற்றொருமையை பயன்படுத்தி எளிதாக தொகையிடலாம் மேலும் இந்த விரிவுரையைத் உருவாக்கப் பயன்படுத்தப்படும் குறிப்புகள் இவையாகும் f மற்றும் cos αu ஐ கொண்டுள்ள இந்த சூத்திரத்தால் வழங்கப்பட்ட சார்பு f இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை நாம் இன்று விவாதித்தோம் என்று முடிவுக்கு வருகிறோம் அதன் தலைகீழ் ஃபோரியர் கொசைன் மாற்றத்தை பெறலாம் எனவே cosαx ஆல் பெருக்கி fc ஐ பிரதியிட்டு தொகையிட நாம் மீண்டும் f திரும்ப பெறலாம் இது தலைகீழ் ஃபோரியர் கொசைன் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் ஃபோரியர் சைன் மாற்றம் மற்றும் ஃபோரியர் சைன் மாற்றத்தில் cos க்கு பதிலாக sin ஐ கொண்டுள்ளோம் எனவே cos க்கு பதில் எடுத்துக்கொள்வோம் பர்சேவல் Parseval's ன் முற்றொருமையையும் நாம் விவாதித்துள்ளோம் அதன் பயன்பாடு தொகையிடலை மதிப்பீடு செய்வதற்காக நிரூபிக்கப்பட்டது எனவே ஃபோரியர் கொசைன் மாற்றத்தினை 0 முதல் வரை தொகையிடும் போது மதிப்பானது 0 முதல் வரை f மற்றும் g ன் பெருக்கலின் தொகையிடலுக்கு சமமாக இருக்கும் மேலும் ஃபோரியர் சைன் மாற்றத்திற்கும் அதே முடிவைப் பெறுகிறோம் எனவே இந்த விரிவுரைக்கு அவ்வளவுதான் உங்கள் கவனத்திற்கு நன்றி